காந்தப்புலத்தில் சேமிக்கப்படும் ஆற்றல் I மின்சார புலம் சேமிக்கும் ஆற்றலைப் போலவே காந்தப்புலமும் ஆற்றலைச் சேமிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது 1 அரை எப்சிலான் 0 E வர்க்கம் வழங்கப்படுகிறது இது நாம் ஏற்கனவே பார்த்தது Energy120E2 இன்றைய விரிவுரை நாம் ஃபாரடேஸ் மற்றும் லென்ஸின் Lenz's சட்டத்தை நிறுவப் போகிறோம் ஆற்றல் என்னவாக இருக்க வேண்டும் காந்தப்புலத்தில் சிறிது ஆற்றல் சேமிக்கப்பட வேண்டும் அது என்னவாக இருக்க வேண்டும் எனவே காந்தப்புலத்தில் ஏன் ஆற்றல் இருக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கலாம் காரணம் ஒரு காந்தப்புலத்தை நிறுவுவது நான் B ஐப் பயன்படுத்துவேன் அதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக நான் ஒரு தூண்டு மின்னோட்டி எடுத்துக் கொண்டால் இப்போது நான் அதன் மூலம் மின்னோட்டத்தை நிறுவ முயற்சித்தால் ஒரு சுவிட்ச் மூலமாக பின்னர் என்ன நடக்கிறது தூண்டு மின்னோட்டி இதில் ஒரு பேக் ஈ எஃப் அல்லது ஈ எஃப் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஈ இது எதிர்க்கிறது மாற்றத்தை நிறுவுகிறது எனவே இது பேக் ஈ எஃப் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே என்ன நடக்கிறது என்றால் நான் இந்த சுற்று எடுத்துக்கொள்கிறேன் நானும் இங்கே ஒரு மின்தடையத்தை வைக்கிறேன் ஒரு விசையை வைக்கவும் ஒரு மின்கலம் வைக்கவும் நான் இந்த விசையை இயக்கியவுடன் பின்னோட்டம் அதிகரிக்க முயற்சிக்கிறது I அதிகரிக்க முயற்சிக்கிறது அது அதிகரிக்கும் போது இங்கே உருவாக்கப்பட்ட ஒரு பேக் ஈ எஃப் உள்ளது இது மைனஸ் அடையாளமான L d I பை d t மூலம் எழுதுகிறோம் இதை மீண்டும் விளக்குகிறேன் மற்றும் இந்த மாற்றத்தை எதிர்க்கிறேன் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் பின்னர் இந்த ஈ எஃப் ஐ கடக்க நாங்கள் ஆற்றலை வழங்க வேண்டும் இதனால் நீங்கள் ஒரு ஒப்புமை செய்தால் இந்த மின்னோட்டத்தை எதிர்க்கும் மின்கலம் கொண்டு மாற்ற முடிந்தால் எனவே நான் ஆற்றலை வழங்க வேண்டும் இதனால் மின்னோட்டம் கடந்து செல்கிறது இந்த மின்கலம் மூலம் நான் செய்கிற அந்த வேலை இந்த மின்னோட்டத்திலிருந்து எழும் காந்தப்புலத்தை நிறுவுகிறது எனவே இறுதியாக இதை நாம் விளக்குவது என்னவென்றால் இந்த ஆற்றல் காந்தப்புலத்தில் சேமிக்கப்படுவது போல மிகவும் ஒத்ததாக இருக்கிறது நான் ஒரு மின்தேக்கி வைத்திருந்தால் நினைவுகூருங்கள் நான் ஒரு சுவிட்ச் மூலம் மின்னோட்டத்தை இயக்கினேன் மின்னோட்டம் மெதுவாக உருவாகிறது அல்லது மின்தேக்கியில் உள்ள மின்னூட்டம் மெதுவாக உருவாகிறது மற்றும் அதற்கு நான் ஆற்றலை வழங்குவதை இறுதியான செயல்முறையாக நாம் இதை விளக்குகிறோம் என்றால் அது மின்தேக்கியிலோ அல்லது இருக்கும் மின்சார புலத்திலோ சேமிக்கப்படுகிறது எனவே நாம் இப்போது இதேபோன்ற கணக்கீட்டைச் செய்யப் போகிறோம் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஆற்றலை எவ்வளவு வழங்குகிறோம் என்பதைக் கண்டுபிடிப்பது எப்படி எனவே அதைச் செய்வோம் இந்த தூண்டு மின்னோட்டி இன் தூண்டுதிறன் L ஒரு எதிர்ப்பு r மற்றும் மின்கலம் இருந்தது t 0 க்கு சமமாக இருக்கும் போது இந்த சுவிட்சை இயக்குவோம் எனவே கிர்ச்சோஃப் Kirchhoff's விதிப்படி எனக்கு இந்த ஈ எஃப் E மற்றும் ஒரு பேக் ஈ எஃப் L d I d t உள்ளது இது IR க்கு சமமாக இருக்க வேண்டும் இது கிர்ச்சோப்பின் Kirchhoff's விதி எனவே நான் பெறும் சமன்பாடு L d I d t கூட்டல் I R என்பது ஈ எஃப் க்கு சமம் அல்லது பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் அல்லது d I d t கூட்டல் R ஓவர் LI க்கு சமம் ஆகும் ϵ LdIdtIR or LdIdtIRϵ dIdtRLIL இதற்கான தீர்வு மிகவும் நேராக முன்னோக்கி இருக்கும் ஒரேவிதமான பகுதிக்கான தீர்வாகும் இது ஒரு மாறிலி மடங்கு e ரைஸ் க்கு மைனஸ் R ஓவர் L t கூட்டல் மற்ற பகுதி ஒத்திசைவற்ற நியதி E ஆகும் இது EL ஓவர் R ஆக வெளிவருகிறது இது E ஓவர் L டாப் க்கு சமம் எனவே EL ஓவர் R மற்றும் இந்த L உள்ளது இது ரத்துசெய்கிறது எனவே I t என்பது C மடங்கு e ரைஸ் க்கு மைனஸ் R ஓவர் L t கூட்டல் E ஓவர் R சமமாகப் பெறுகிறேன் இது நேரத்தின் செயல்பாடாக மின்னோட்டம் ஆகும் ItCe RLtR இப்போது ஆரம்ப நிபந்தனைகளைப் பயன்படுத்துவோம் ஆரம்ப நிபந்தனைகள் I t 0 க்கு சமம் 0 க்கு சமம் நான் இந்த n ஐ மாற்றும்போது C ஆனது மைனஸ் E பை R ஆல் பெறுகிறது எனவே மின்னோட்டம் I t க்கான எனது இறுதி பதில் E ஓவர் R மைனஸ் e ரைஸ் க்கு மைனஸ் R ஓவர் L t இது உங்களுக்கு நன்றாகத் தெரிந்த ஒரு முடிவு It00 ∴C R ItR நான் I t ஐ நேரத்திற்கு எதிராக நிகழ்வுக்கோப்பு செய்தால் அது மேலே சென்று இறுதியாக t முடிவிலிக்குச் செல்வதால் E ஓவர் R இன் மதிப்புக்குச் செல்கிறது மேலும் இந்த செயல்பாடு E ஓவர் R 1 மைனஸ் e ரைஸ் க்கு மைனஸ் t R ஓவர் L எனவே ஆரம்பத்தில் சுவிட்ச் இயக்கப்பட்டவுடன் மின்னோட்டம் இல்லை இறுதியாக அங்கு தூண்டு மின்னோட்டி இல்லை எனில் மின்னோட்டம் E ஓவர் R ஆக மாறுகிறது இப்போது ஆற்றல் விநியோகத்தைப் பார்ப்போம் எனவே நான் இந்த சமன்பாட்டை மீண்டும் எடுத்துக் கொண்டால் ஈ எஃப் L dI dt கூட்டல் RI க்கு சமம் மற்றும் இருபுறமும் I பெருக்கப்படுகிறது I நேரத்தின் செயல்பாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் e I t ஐ L I dI ஓவர் dt கூட்டல் RI வர்க்கம் க்கு சமமாக பெறுகிறேன் ϵItLIdIdtRI2 எனக்கு ஏற்கனவே தெரிந்த இந்த நியதி ஜூல் வெப்பமாக்கல் ஆகும் இது ஒரு யூனிட் நேரத்திற்கு உற்பத்தி செய்யப்படும் வெப்பம் அல்லது எதிர்ப்பில் நுகரப்படும் சக்தி மற்ற நியதி இதுவாகும் இதை நான் 1 அரை L d பை dt ஆப் I வர்க்கம் என எழுத முடியும் எனவே நாம் பெறுவது என்னவென்றால் மின்சக்தி அது E மடங்கு I t ஐ 1 அரை L I t வர்க்கம் கூட்டல் R I வர்க்கம் க்கு சமம் நேரம் முடிவிலிக்குச் செல்லும்போது வழங்கப்பட்ட மொத்த மின்சக்தி EI t 0 க்கு முடிவிலி dt கண்டுபிடிக்க முடியும் இது மொத்த ஆற்றல் அல்ல மொத்த சக்தி மின்னோட்டம் I ஆகும்போது வழங்கப்பட்ட மொத்த ஆற்றல் இது 1 அரை LI க்கு சமம் இது d பை dt 1 அரை LI இறுதி வர்க்கம் கூட்டல் RI வர்க்கம் dt தொகையீடு எனவே இது மொத்த ஜூல் வெப்பமாக்கல் மொத்த வெப்பம் Power suppliedϵIt12LdI2dtRI2 Total energy 0ϵItdt12LI2RI2dt இந்த நியதி பற்றி என்ன இது எங்காவது சேமிக்கப்படும் ஆற்றல் எனக்கு எப்படி தெரியும் அது சேமிக்கப்படுகிறது என்று எனக்குத் தெரியும் நான் மின்கலம் அணைத்தால் எப்படியாவது மின்னோட்டம் உடனடியாகக் குறைந்துவிடாது இந்த சேமிக்கப்பட்ட ஆற்றலால் ஆற்றல் வழங்கப்படுகிறது எனவே இந்த ஆற்றல் சுற்றுகளில் சேமிக்கப்படுகிறது என்று நாங்கள் கூறுகிறோம் மேலும் இந்த மின்னோட்டம் வரம்பால் உற்பத்தி செய்யப்படும் காந்தப்புலம் B இல் சேமிக்கப்படும் எனவே இப்போது நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால் இந்த சூத்திரத்தை காந்தப்புலத்தின் அடிப்படையில் ஆற்றலாக மாற்றவும் குறிப்பாக காந்தப்புலத்தின் அடிப்படையில் ஒரு யூனிட் கனஅளவு ஆற்றல் அடர்த்தி ஆற்றலைப் பெற விரும்புகிறேன் நாம் இப்போது பார்த்த சேமிக்கப்பட்ட ஆற்றலின் சூத்திரத்தை 1 அரை மற்றும் LI வர்க்கத்திற்கு சமமாக மாற்ற அதைப் பற்றி பின்வரும் வழியில் செல்கிறோம் இந்த கம்பியை ஒரு தூண்டு மின்னோட்டியாக எடுத்துக்கொள்வேன் அதற்கு கொஞ்சம் தடிமன் மிகச் சிறிய தடிமன் கொடுக்கிறேன் அது மின்னோட்டம் I ஐ சுமந்து செல்லட்டும் தூண்டுதிறன் L இன் வரையறையால் மேற்பரப்பு வழியாக செல்லும் ஃப்ளக்ஸ் சை இந்த மேற்பரப்பு சிவப்பு நிறம் மூலம் நான் காண்பிப்பேன் கம்பியால் மூடப்பட்டிருக்கும் பரப்பளவு L I க்கு சமமாக இருக்கும் ஆகையால் இந்த ஆற்றலை நான் சேமிக்க முடியும் W ஐ 1 அரை I மடங்கு LI க்கு சமமாக இருப்பதால் இதை எழுதலாம் இதை நாம் 1 அரை I மடங்கு ஃப்ளக்ஸ் சை என எழுதலாம் LI12Iϕ இப்போது இந்த மேற்பரப்பு வழியாக ஃப்ளக்ஸ் சை என்பது மேற்பரப்பு டாட் ds வழியாக காந்தப்புலத்திற்கு சமம் என்பதை நான் அறிவேன் இங்கு ds என்பது உறுப்பு சிறிய பகுதி அடிப்படை பகுதி பின்னர் நாம் அனைத்தையும் தொகையீடு செய்வோம் மீண்டும் வழக்கமான திசை உணர்வு மூலம் தொடர்புடையது d s மற்றும் I R என்பதை நினைவில் கொள்க எனவே நான் இதை 1 அரை I B டாட் ds இன் தொகையீடு ஆக எழுதப் போகிறேன் இது நான் மற்றொரு உறவைப் பயன்படுத்தப் போகிறேன் B ஆனது A இன் சுருட்டை சமம் செய்து இதைச் செய்கிறேன் இதனால் நான் ஸ்டோக்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் பின்னர் அடுத்த படி நான் எழுதுகிறேன் இது 1 அரை I A சுருட்டை இன் தொகையீடு இங்கு A என்பது திசையன் மின்னழுத்தம் டாட் ds ஆகும் மேலும் இது ஸ்டோக்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தி 1 அரை I A டாட் dl இன் தொகையீடு சமமாக மீண்டும் எழுத முடியும் I ஒருங்கிணைந்த A dot dl W12IB dl நினைவில் கொள்ளுங்கள் மீண்டும் d l மற்றும் d s தொடர்புடையவை அதாவது திசைகளின் வழக்கமான திசையின் மூலம் திசைகள் சரியாக தொடர்புடையவை இந்த திசையைப் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதால் I அதே திசையில் இருக்கிறது எனவே நாம் முன்பு பயன்படுத்திய ஒரு தந்திரத்தை மீண்டும் பயன்படுத்துகிறோம் நான் இந்த கம்பியைப் பார்த்தால் இங்கே I இதன்வழி செல்கிறது இங்கே சிறிய பகுதி A இங்கே திசை d l எனவே இதை 1 அரை I என்று எழுதலாம் இது ஒன்றும் இல்லை j A டாட் மின்னோட்டத்தின் திசை இப்போது நான் j ஐ வைக்கப் போகிறேன் எனவே இந்த புள்ளியை இங்கிருந்து அகற்றப் போகிறேன் புள்ளியை j a dl அருகில் வைக்கவும் a செங்குத்து மற்றும் இது ஒன்றும் இல்லை கனஅளவு எனவே எனக்கு கிடைக்கும் I இன் இறுதி வெளிப்பாடு 1 அரை d தொகையீடு கன அளவு இருக்கும் இது இந்த j r டாட் A என நான் எழுதுகிறேன் இங்கே முழு இடமும் உள்ளது ஆனால் அது பூஜ்ஜியமற்றது அங்கு j பூஜ்ஜியமற்றது எனவே இறுதியில் அது கம்பிக்கு மேல் மட்டுமே பூஜ்ஜியமாக மாறும் Aadl12dr jr A எனவே மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் இந்த கம்பிக்கு நாம் பெறுகிறோம் அந்த நேரத்தில் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது இந்த மின்னோட்டத்தை 1 அரை j r டாட் A r இன் கன அளவு தொகையீடு என்று நிறுவுகிறேன் நாங்கள் இன்னும் செய்யவில்லை ஏனென்றால் இந்த முழு விஷயத்தையும் காந்தப்புலமாக மாற்ற விரும்புகிறோம் எனவே நான் மற்றொரு அடையாளத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் இது B இன் சுருட்டை j r மடங்கு மு 0 க்கு சமம் என்று கூறுகிறது எனவே j இன் r ஐ 1 ஓவர் மு 0 B இன் சுருட்டை என எழுதலாம் எனவே இந்த படைப்பை நான் 1 அரை B டாட் A இன் சுருட்டை இன் கன அளவு தொகையீடு 1 ஓவர் மு 0 என இங்கே எழுதலாம் A எலக்ட்ரோஸ்டேடிக் ஆற்றலைப் பெறுவதில் நாங்கள் செய்ததைப் போலவே இந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகிறோம் என்பதை நினைவில் கொள்க அங்கு மின்னூட்டம் மீதான தொகையீடு அல்லது புலத்தின் தொகையீடு ஆக மாற்றிக்கொண்டோம் இப்போது நான் d r ஐப் பற்றி பேசும்போது அது முழு இடத்திலும் கன அளவு தொகையீடு பூஜ்ஜியமற்றதாக இருக்கும் அது எங்கு B இன் சுருட்டை மற்றும் A பூஜ்ஜியமற்றது ஆகுமோ அங்கு பெரும் இப்போது இதை மீண்டும் B ஆக மாற்றுவோம் நாம் ஒரு அடையாளத்தைப் பயன்படுத்தப் போகிறோம் A கிராஸ் B என்ற இரண்டு திசையன்களின் வேறுபாடு B டாட் A மைனஸ் A இன் சுருட்டை டாட் B சுருட்டைக்கு சமம் என்று இது உடனடியாக A டாட் B இன் சுருட்டை இது B டாட் A மைனஸ் A இன் வேறுபாடு கிராஸ் B எனவே இந்த தொகையீடு செய்யப்பட்டுள்ள வேலை 1 ஓவர் 2 மு 0 தொகையீடு இன் கன அளவு தொகையீடு உள்ளாக எனக்கு B டாட் A மைனஸ் A இன் வேறுபாடு கிராஸ் B கிடைக்கும் AB எனவே இப்போது அடுத்த ஸ்லைடிற்குச் சென்று இந்த வேலையை 1 ஓவர் 2 மு 0 என எழுதுகிறேன் தொகையீடு அதாவது கன அளவு தொகையீடு B டாட் A மைனஸ் A இன் வேறுபாடு கிராஸ் B ஆகும் இந்த நியதி பார்ப்போம் B மீண்டும் A இன் சுருட்டை தவிர வேறொன்றுமில்லை எனவே இது 1 ஓவர் 2 மு 0 தொகையீடு ஆக மாறுகிறது கன அளவு தொகையீடு B வர்க்கம் மைனஸ் 1 ஓவர் 2 மு 0 கன அளவு தொகையீடு A கிராஸ் B இன் வேறுபாடு இதை ஒரு மேற்பரப்பு தொகையீடு ஆக மாற்ற நான் இப்போது டைவர்ஜென்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் இது ஆகிறது 1 ஓவர் 2 மு 0 தொகையீடு ds ஆகும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இந்த தொகையீடு முழு இடத்திற்கும் மேலாக உள்ளது எனவே ds உண்மையில் வெகு தொலைவில் உள்ளது இது A கிராஸ் B ஆகும் B தோராயமாக 1 ஓவர் r வர்க்கம் A 1 ஓவர் r ஆகவும் செல்கிறது எனவே இந்த தொகையீடு 1 ஓவர் r க்யூப் ds r வர்க்கம் ஆக தொலைவில் செல்கிறது எனவே இந்த முழு தொகையீடு 1 ஓவர் r ஆக செல்கிறது எனவே இதை 0 என எழுதலாம் ஆகவே இறுதியாக ஆற்றல் B வர்க்கம் கன அளவு தொகையீடு ஓவர் 2 மு 0 க்கு சமமாக இருக்கும் இதை நாம் ஆற்றல் அடர்த்தி என்று அழைக்கப் போகிறோம் ABdr B220 ஏனெனில் முழு அளவிலும் இதை தொகையீடு செய்வது எனக்கு மொத்த ஆற்றலை அளிக்கிறது எனவே காந்தப்புலத்தில் ஆற்றல் அடர்த்தி அல்லது ஆற்றல் என்பது ஒரு காந்தப்புலத்தில் சேமிக்கப்படும் ஆற்றல் அடர்த்தி B வர்க்கம் ஓவர் 2 மு 0 என வழங்கப்படுகிறது இது 1 அரை எப்சிலான் 0 e வர்க்கம் என வழங்கப்பட்ட மின்னியல் ஆற்றலுக்கு ஒத்ததாகும் அடுத்த விரிவுரையில் இதைப் பயன்படுத்தி சில எடுத்துக்காட்டுகளைத் தீர்க்கப் போகிறோம்